செல் வளர்ப்புத் தொழில்நுட்பங்கள் விரிவுரைத் தொடருக்கு மீண்டும் வரவேற்கிறோம் எனவே இன்று நாம் இரண்டாவது வாரத்தின் 4 வது விரிவுரையில் இருக்கிறோம் கடந்த விரிவுரை உங்களுக்கு நினைவிருந்தால் செல் வளர்ப்பு வசதியின் வடிவமைப்பைப் பற்றி பேசினோம் அல்லது பேச ஆரம்பித்தோம் மற்றும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய சில புள்ளிகள் உள்ளன எனவே இன்று நாம் என்ன செய்வோம் முதலில் தளவமைப்பை நமக்கு முன் வைத்து தேவையான கூறுகளைச் சேர்ப்பதைத் தொடரலாம் நாம் வாரம் 2 விரிவுரை 4 இல் இருக்கிறோம் செல் வளர்ப்பு வசதியின் வடிவமைப்பு மற்றும் தளவமைப்பு மற்றும் கடந்த வகுப்பில் நான் உங்களுக்குச் சொன்னேன் இது நாம் வேலை செய்யும் பகுதி என்று வைத்துக்கொள்வோம் இந்த மாதிரி ஏதாவது பகுதி இது நுழைவு என்று வைத்துக்கொள்வோம் நுழைவை மாற்றலாம் அது மூலையில் இருக்கலாம் எனவே அல்லது நீங்கள் மூலையில் நுழைய முடிந்தால் உதாரணமாக உங்களுக்கு அத்தகைய தேர்வு உள்ளது நீங்கள் மூலையில் அல்லது எங்காவது இங்கே இந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் வைக்கலாம் அப்போது உங்களுக்கு சில நன்மைகள் உள்ளன உங்கள் காற்றின் ஓட்டம் அல்லது காற்று மின்னோட்டம் ஒரு பக்கத்தில் இருக்கும் ஆனால் அது உங்கள் தேர்வில் கிடையாது ஆயினும்கூட நீங்கள் ஒரு அறையைப் பெறுவீர்கள் மற்றும் நீங்கள் உண்மையில் ஒரு வசதியை அமைக்க வேண்டும் அல்லது இரண்டு அறைகள் அல்லது எதுவாக இருந்தாலும் ஏனெனில் நீங்கள் உண்மையில் ஒரு கட்டுமான அறையில் கற்பனை வேலை செய்யவில்லை எனவே நாம் பேசியது என்னவென்றால் முதலில் அவற்றை வரைவோம் A B C D ஒரு அறையின் 4 மூலைகள் உங்களிடம் I1 அல்லது இந்த I2 இருக்கும் இந்த மூலையைப் பற்றி நாம் பேசினோம் இங்கே நீங்கள் இன்குபேட்டர்களை வைக்கலாம் உங்களிடம் இது போன்ற ஒரு கவுண்டர்டாப் இருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு போதுமான பரப்பளவு இருக்கும் இது போன்ற ஏதாவது மற்றும் அதன் அருகில் ஒரு கேஸ் சிலிண்டர் வைக்க வேண்டும் எரிவாயு சிலிண்டர்களுக்கான இடம் உங்களிடம் உள்ளது மற்றும் வெளிப்படையாக நீங்கள் இன்குபேட்டரை இப்படி வைத்திருக்கிறீர்கள் என்றால் இங்குள்ள வேலை செய்யும் பெஞ்ச் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எனவே கதவு இந்த இன்குபேட்டரின் இந்த திசையில் அல்லது இந்த திசையில் திறக்கப்படலாம் அது சார்ந்தது எனவே இந்த பக்கவாட்டு மேஜையின் பரப்பளவு எவ்வளவு உருவாக்கப்படவேண்டும் என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் நீங்கள் அதை இந்தியாவில் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் உருவாக்கிக்கொண்டிருக்கும் இந்த கவுண்டர்டாப்பின் உயரம் சராசரி இந்திய உயரத்துடன் சுமார் 80 சென்டிமீட்டர் அல்லது அதற்கும் இடைப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தவும் அதாவது நீங்கள் வேலை செய்யும் இடம் அதுதான் எனவே நீங்கள் அதன் வழியாகத்தான் பார்க்கின்றீர்கள் ஏனென்றால் சில நேரங்களில் நாம் அந்த பொருட்களை மிகவும் உயரமாக உருவாக்குகிறோம் அது சொந்த சிக்கல்களைக் கொண்டுள்ளது எனவே இவை இன்குபேட்டருக்கான இடங்கள் என நான் ஏற்கனவே உங்களிடம் பேசியுள்ளேன் மற்றும் கதவுக்கு வெளியே அல்லது எங்காவது இங்கே கூடுதல் சிலிண்டர்களுக்கான இடம் இருக்கும் அவை கட்டப்பட்ட வேண்டும் அல்லது சரியான வேலியில் வைக்கப்பட வேண்டும் என்று நாம் பேசினோம் அதனால் அது கீழே விழாது மற்றும் உங்களிடம் சிலிண்டர்கள் இருக்க வேண்டும் மேலும் சிலிண்டர்களை உள்ளேயும் வெளியேயும் எடுத்துச் செல்ல சிலிண்டர் தள்ளுவண்டி தேவை இது போன்ற ஒன்றைப் பின்பற்றப்பாருங்கள் நீங்கள் சிலிண்டரை எடுக்கையில் ஆய்வகத்தின் மையத்தை நீங்கள் வைத்திருக்கும் மேற்பரப்பு முழுவதையும் குழப்ப வேண்டாம் அப்போது உங்களிடம் நைட்ரஜன் கேன்கள் இருக்கும் நம்மிடம் 2 நைட்ரஜன் கேன்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னேன் ஒன்று செல் வரிசைகளை பாதுகாப்பதற்காக மற்றொன்று திரவ நைட்ரஜனைக் கொண்டுவருவதற்காக ஏனெனில் ஒவ்வொரு முறையும் இவரால் இந்த மூலப்பொருட்களை எடுத்துச் செல்ல முடியாது எனவே நீங்கள் ஒரு இடத்தை வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நைட்ரஜனை நிரப்ப வேண்டும் எனவே நைட்ரஜன் சேமிப்பை எங்கு வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஷவருடன் கூடிய ஒரு நீர்த்தொட்டி இருக்க வேண்டும் இது நாம் செய்ய வேண்டிய ஒன்றிற்கான அழைப்பு எனவே நீங்கள் இங்கே எங்காவது ஒரு நீர்த்தொட்டியை வைத்திருக்க விரும்புகிறீர்கள் மெயின்பிரேமிற்குள் நுழைவதற்கு முன் நீங்கள் ஒரு நீர்த்தொட்டி மற்றும் ஷவரை வைத்திருக்க வேண்டும் இப்போது இங்கே நுழைவு உள்ளது நீங்கள் 2 செட் கதவுகளை வைத்திருக்கலாம் ஒன்று இங்கே ஒன்று இங்கே 2 செட் கதவுகளுக்கு நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இது கதவு ஒன்று கதவு இரண்டு எனவே நீங்கள் இங்கு வரும்போது உங்கள் காலணிகளை விட்டுவிடுவீர்கள் நீங்கள் இங்கே ஒரு ஷூ ரேக் வைத்திருக்க வேண்டும் உங்கள் காலணிகளை இங்கே விட்டுச் செல்வீர்கள் பின்னர் நீங்கள் அணிந்துவரும் ஆய்வக மேலாடை அல்லது ஆய்வக கவுனை நீங்கள் அணிய வேண்டும் எனவே ஆய்வக மேலாடை அல்லது ஆய்வக கவுன்களுக்காக நீங்கள் ஹேங்கர் மற்றும் எல்லாவற்றையும் வைத்திருக்க வேண்டும் மற்றும் நீங்கள் முகமூடிக்கான இடத்தை வைத்திருக்க வேண்டும் மேலும் குறிப்பாக முடி உதிர்தல் உள்ளவர்கள் பாலின வேறுபாடின்றி தொப்பியை அணிய வேண்டும் எனவே நீங்கள் தலையில் தொப்பி வைத்திருக்க வேண்டும் மற்றும் தலையில் தொப்பி அணிவது ஒரு நல்ல நடைமுறையாகும் பின்னர் இங்கே கையுறைகள் மற்றும் எல்லாவற்றையும் அணிய வேண்டும் மேலும் நீங்கள் ஒரு குப்பைத் தொட்டியை வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் கையுறைகள் மற்றும் இவை அனைத்தும் பெரும்பாலான நேரங்களில் தூக்கி எறியக்கூடிய பொருட்களாகும் எனவே உங்களிடம் ஒரு குப்பைத்தொட்டி இருக்க வேண்டும் அதை நாம் தினமும் சுத்தம் செய்ய வேண்டும் அதேசமயம் நீங்கள் இங்கு நுழையும்போது அதாவது நீங்கள் ஆடை அணிந்து பிரதான கதவு வழியாக நுழைகிறீர்கள் இங்கு காற்றுத் திரைச்சீலை என்று அழைக்கப்படும் ஒன்றை நீங்கள் விரும்புகிறீர்கள் இது செங்குத்தாக கீழே இந்த மாதிரி நகரும் இந்த காற்று திரைச்சீலைகள் அமைப்பை மாசுபடுத்தும் வகையில் தேவையற்ற பொருட்கள் எதுவும் அதன் வழியாக செல்லாமல் இருக்க மிகவும் பயனுள்ள கருவியாகும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றைச் செய்கிறார்கள் அவர்கள் மெயின்பிரேமிலிருந்து இது போன்ற 2 பகுதிகளாக அல்லது 2 நிலைகளாக ஆய்வகத்தைப் பிரிக்கிறார்கள் எனவே எடுத்துக்காட்டாக இது நீங்கள் விரும்பும் பகுதி அல்லது நிலை எனவே நீங்கள் அதை ஒரு கண்ணாடி அல்லது ஏதாவது ஒன்றைப் பயன்படுத்தி செய்யலாம் அல்லது உங்கள் பொருட்களை வைப்பதற்காக அல்லது வேறு நோக்கத்திற்காககூட இந்த சுவர்களைப் பயன்படுத்தலாம் அல்லது இந்த மேஜையில் ஒரு நுண்ணோக்கியை வைக்கலாம் நீங்கள் முழு வசதியையும் 2 பகுதிகளாகப் பிரிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எடுத்துக்காட்டாக இது செல் வளர்ப்பு அறையின் வெளிப்புறம் மற்றும் இது செல் வளர்ப்பு அறையின் உட்புறம் நமது செல் வளர்ப்பு அறையில் ஏன் இத்தகைய எல்லை நிர்ணயம் மிகவும் இன்றியமையாததாக இருக்கலாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது உதாரணமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி உங்களிடம் ஒரு நீர்த்தொட்டி மற்றும் ஷவர் உள்ளது உதாரணமாக நீங்கள் இந்த கதவு வழியாக நுழைகிறீர்கள் நீங்கள் ஆய்வக மேலாடை உடுத்தியுள்ளீர்கள் ஆடை அணியும் பகுதியை நான் நீல நிறத்தில் காட்டுகிறேன் நீங்கள் ஆய்வக மேலாடை அணிந்துள்ளீர்கள் அடுத்து நீங்கள் ஆய்வகத்திற்குள் நுழைகிறீர்கள் எனவே இங்கே நான் ஒரு சிறிய தவறு செய்துவிட்டேன் நீங்கள் நுழையும் போது கையுறைகளை அணிய வேண்டாம் முதலில் கையுறைகளை ஆய்வக மேலாடையில் வைக்கவும் நீர்த்தொட்டிக்கு வாருங்கள் கைகளைக் கழுவுங்கள் கிருமிநாசினிக்கு இங்கு ஒரு இடம் இருக்க வேண்டும் நீங்கள் முடித்ததும் உங்கள் கையைத் துடைத்தவுடன் இங்கே கையுறைகளை அணியுங்கள் எனவே அவர் கையுறைகளை இங்கிருந்து கொண்டு செல்கிறார் அவர் கையுறைகளை இங்கே அணிகின்றார் இப்போது நீங்கள் வசதிக்குள் நுழையத் தயாராகிவிட்டீர்கள் மற்றும் தனிப்பட்ட சுகாதாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது நீங்கள் நேர்மையாக பின்பற்ற வேண்டிய ஒன்று உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் இருமல் இருந்தால் வசதிக்குள் நுழைய வேண்டாம் அல்லது கண்டிப்பாக நுழைய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுவது நல்லது உங்களுக்கு நோய்த்தொற்று இருந்தால் வசதிக்குள் செல்ல வேண்டாம் உங்கள் சக ஊழியர்களின் வேலையை நீங்கள் கெடுக்கலாம் என்பதால் தனிப்பட்ட சுகாதாரம் மிகவும் முக்கியமானது உங்களைப் பற்றி நீங்கள் தேவையான அக்கறை எடுத்துள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் செல் வளர்ப்பு வசதி மாசுபடுவதற்கு நாம் முக்கிய ஆதாரமாக இருக்கிறோம் அல்லது அதில் பணிபுரியும் தொழிலாளர்கள் முக்கிய ஆதாரமாக இருக்கின்றார்கள் எனவே இங்கே நீங்கள் கிருமி நீக்கம் மற்றும் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு பார்க்கவும் உங்கள் ஆய்வகம் முதன்மை செல் வளர்ப்பைச் செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் விலங்குகளை பிரிக்க வேண்டும் வெளிப்படையாக விலங்குகளைப் பிரித்தல் சோதனையில் குறிப்பிடத்தக்க அளவு மயக்க அறுவை சிகிச்சை ஈடுபடுத்தப்படும் எனவே சில நேரங்களில் இது மாசுபாட்டின் மூலமாக இருக்கலாம் அல்லது பல நேரங்களில் அது மாசுபாட்டின் மூலமாக இருக்கலாம் எனவே அதைச் செய்ய உங்கள் மாசுபாடு சிக்கல்களைக் குறைக்கும் வகையில் அல்லது உங்கள் தூய்மையை சிறந்த முறையில் பராமரிக்கும் வகையில் பிரிக்கப்பட்டிருக்கும் வசதியைப் பெற நீங்கள் விரும்புகிறீர்கள் எனவே ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் உங்கள் ஆய்வகமானது எலி அல்லது சுண்டெலியிலிருந்து திசு மூளை திசு அல்லது இதயத்தசை அல்லது எலும்புத்தசை அல்லது கல்லீரல் திசு அல்லது வேறு சில திசுக்களைப் பெறுவதில் ஆராய்ச்சி செய்கிறது எனவே சிறந்த யோசனை என்னவென்றால் எடுத்துக்காட்டாக இந்த எலிகள் மற்றும் சுண்டெலிகள் அனைத்தும் வெவ்வேறு வகையான கிலோ மற்றும் எல்லாவற்றிலும் வருகின்றன எனவே முதலில் அவை விலங்கு பரிசோதனை இல்லத்திலிருந்து வருகின்றன எனவே நீங்கள் ஒரு நியமிக்கப்பட்ட விலங்கு பரிசோதனை இல்லத்தை வைத்திருக்க வேண்டும் மற்றும் இதைச் சொன்ன பிறகு எந்த வகையான விலங்கு ஆய்வுகளுக்கும் உங்களுக்கு நெறிமுறை அனுமதி தேவை என்பதை இங்கே குறிப்பிடுகிறேன் எனவே நெறிமுறை அனுமதி என்பது உங்கள் நிறுவனத்தில் ஒரு குழு இருக்க வேண்டும் அதில் ஒரு கால்நடை மருத்துவர் இருக்க வேண்டும் அவர் விலங்குகளைப் பலியிடுவதற்கான நெறிமுறை நடைமுறை என்ன அடிப்படை விதிகள் மற்றும் விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறை என்ன என்பதை உங்களுக்குச் சொல்ல சான்றளிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் மேலும் இது குறிப்பிட்ட அரசாங்க உயரதிகாரிகள் அல்லது அரசாங்க நபர்களால் மேலும் முத்திரையிடப்பட்டு அங்கீகரிக்கப்பட வேண்டும் இவர்கள் உங்கள் அதிகாரிகளால் அல்லது உங்கள் நிறுவனத்தால் நியமிக்கப்பட்டவர்கள் எனவே விலங்கு நெறிமுறைகள் பற்றி ஒரு முழு நெறிமுறை உள்ளது எனவே அந்த நெறிமுறை அனுமதி மிகவும் அவசியம் எனவே நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த நிறுவனத்தில் இருந்தாலும் நெறிமுறை அனுமதியைக் கவனித்துக்கொள்ளும் குழுவைத் தேடுங்கள் எனவே நீங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டீர்கள் என்று நான் ஒரு நிமிடம் கருதுகிறேன் மேலும் உங்கள் விலங்குகளை உங்கள் செல் வளர்ப்பு வசதிக்கு கொண்டு வருகிறீர்கள் எனவே எடுத்துக்காட்டாக வெளிப்படையாக இப்போது விலங்கிற்கு ஆய்வக மேலாடை அல்லது மற்ற எதுவும் தேவைப்படாது நீங்கள் நேராக கொண்டு வருகிறீர்கள் எனவே இது மிகவும் முக்கியமான இடம் எனவே நீங்கள் விலங்கைக் கொண்டு வருகிறீர்கள் அதை நீங்கள் பிரிக்க வேண்டும் எனவே இந்த உண்மைகளை அறிந்து ஆய்வகத்தை 2 பகுதிகளாக பிரிக்க முடிவு செய்துள்ளீர்கள் எனவே நீங்கள் இங்கே நுழையலாம் அல்லது வெளியேறலாம் எனவே ஒருவேளை நீங்கள் இங்கே வெளியேறலாம் அல்லது இந்த மூலை என்பது ஒரு சிறந்த யோசனை இருக்கலாம் இந்த மூலையில் எங்காவது நான் இப்போது கோடிடும் இடத்தில் நீங்கள் ஒரு லேமினார் ஃப்ளோ ஹூட் அல்லது சிறிய லேமினார் ஃப்ளோ ஹூட் வைத்திருக்கலாம் எனவே லேமினார் ஃப்ளோ ஹூட் என்றால் என்ன லேமினார் ஃப்ளோ ஹூட் என்பது செவ்வக அல்லது வட்ட அமைப்பாகும் இது போன்ற ஒன்று அதாவது நான் அதை வரைகிறேன் அது இன்னும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் எனவே எடுத்துக்காட்டாக நான் இங்கே ஒரு பெட்டியை வரைகிறேன் அது அதன் சொந்த பரிமாணங்களைக் கொண்டுள்ளது எனவே இது பெட்டி எனவே பெரும்பாலான அனைத்து பக்கங்களும் கண்ணாடி அல்லது பெரும்பாலும் செயற்கை பிளாஸ்டிக் வெளிப்படை பிளாஸ்டிக் மூலம் செய்யப்படுகின்றன எனவே 2 வழிகள் உள்ளன ஒன்று அதன் பின்புறத்தில் நீட்டிப்பைக் காண்பீர்கள் அல்லது அது கிடைமட்டமாக இருக்கலாம் அல்லது செங்குத்தாக இருக்கலாம் எனவே இதன் மேல் நீங்கள் ஒரு வகையான உறை அமைப்பைக் காண்பீர்கள் எனவே அது செயல்படும் விதம் என்னவென்றால் இங்கு காற்று ஓட்டம் இதுபோன்று உள்ளது உதாரணமாக இது காற்று ஓட்டத்தின் விசை எனவே நீங்கள் ஹூட்டினுள் என்ன செய்தாலும் அமைப்பை மாசுபடுத்தவில்லை என்பதை இது உறுதி செய்கிறது அல்லது காற்று ஓட்டம் இப்படி பாயலாம் குறுக்கு நெடுக்காக அல்லது தலைகீழாக எனவே தானாகவே காற்று ஓட்டம் செய்ய அந்த மின்விசிறிகள் அல்லது ஃபேன் மேலே இருந்து சுழலும் அல்லது பக்கத்திலிருந்து சுழலும் இதைச் செய்வதில் பல சேர்க்கைகள் வரிசைமாற்றச் சேர்க்கைகள் உள்ளன எனவே நீங்கள் செங்குத்து லேமினார் ஃப்ளோ ஹூட் அல்லது கிடைமட்ட லேமினார் ஃப்ளோ ஹூட் ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம் மற்றும் அனைத்து பணிப்பாய்வு ஹூட்டுகளும் செங்குத்தாக அல்லது கிடைமட்டமாக இருக்கலாம் எனவே செங்குத்து வடிவிலானவற்றிற்கு மேல்பக்கம் கூடுதல் இணைப்பு உள்ளது அதேசமயம் கிடைமட்ட வடிவிலானவற்றிற்கு அவை பக்கங்களிலும் அல்லது பின்புறத்திலும் உள்ளன பெரும்பாலும் பின்புறத்தில் எனவே இப்போது கிடைமட்டமானவை இப்படி வேலை செய்கின்றன காற்று பின்னால் இருந்து வருகிறது இதைத்தான் நான் உங்களுக்கு இப்படி காட்ட முயற்சி செய்துகொண்டிருந்தேன் அதேசமயம் மேலிருந்து இப்படி வருகிறது எனவே அதற்காக உதாரணமாக இது எனக்கு முன்னால் இருக்கும் ஒரு ஹூட் ஒன்று மேலே இருந்து காற்று வெளியே வரும் இப்படி அல்லது காற்று இப்படி வெளியே வரும் ஏறக்குறைய என்னை அடிப்பது போன்றதாக இருக்கும் ஆக அங்கே என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் எந்த வேலை செய்துகொண்டிருந்தாலும் எந்த வகையான தூசுப்படலம் அதை உள்ளே கொண்டு வர வேண்டியிருக்கலாம் எனவே நீங்கள் பெறும் லேமினார் ஃப்ளோ ஹூட்டின் அளவு அது செங்குத்தாகவோ அல்லது கிடைமட்டமாகவோ இருந்தாலும் அது இந்த இடத்திற்குள் பொருந்த வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தவும் எனவே இவை அனைத்திலும் சிறியது 2 அடி இருக்கும் உங்கள் உள்ளூர் தயாரிப்பாளர் மூலம் நீங்கள் அவற்றைப் பெறலாம் நான் பல சந்தர்ப்பங்களில் செய்துள்ளேன் 2 அடி என்றால் இப்படி இது உங்கள் தனி நபர் வேலை செய்யும் பகுதி 2 முதல் 2 அரை அடி எனவே இது 2 முதல் 2 அரை அடி கனசதுரமாக இருக்கும் இது போன்ற ஒரு கனசதுர அமைப்பு இந்த 2 முதல் 2 அரை அடி கனசதுரத்தைப் போல இது மிகச் சிறியது இதில் ஒரு நபர் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வேலை செய்ய முடியும் ஆனால் இரண்டாவது நபர் இதில் உட்கார வாய்ப்பில்லை நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் அவற்றில் இரண்டை அருகருகே வைத்திருக்கலாம் இதன் மூலம் 2 பேர் ஒருவருக்கொருவர் தொந்தரவு இல்லாமல் முற்றிலும் தனித்தனியாக வேலை செய்யலாம் நீங்கள் பல பயனர்களில் ஒருவராக இருக்கும்போது இதைப்பற்றித்தான் நான் பேசுகிறேன் அல்லது சிலர் வேறொன்றை செய்திருக்கிறார்கள் இதை நானும் முன்பே செய்திருக்கிறேன் உங்களிடம் கிடைமட்ட லேமினார் ஃப்ளோ ஹூட் ஒன்று உள்ளது இது போன்றது இதில் 2 பேர் வேலை செய்யலாம் ஆனால் இந்த நிகழ்வில் எடுத்துக்காட்டாக இது p 1 இது p 2 எனவே இரண்டு பேர் உட்காரலாம் ஆனால் ஒரே பிரச்சனை என்னவென்றால் 2 பேருக்கு இடையே எந்த மறைப்பும் இல்லை ஏனென்றால் இது நீங்கள் வேலை செய்யும் பொதுவான மேஜையில் உள்ளது எனவே எப்படி எந்த வகையான லேமினார் ஃப்ளோ ஹூட் வேண்டும் என்பதை உங்கள் விருப்பத்திற்கே விட்டுவிடுகிறேன் ஆனால் சுருக்கமாக லேமினார் ஃப்ளோ ஹூட்டை 2 வகைகளாக வகைப்படுத்தலாம் நீங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்லும் செய்தி மிகவும் தெளிவாக உள்ளது ஒன்று செங்குத்தானது இதில் காற்று அதாவது காற்று ஓட்டம் மேலிருந்து கீழாக நகரும் மற்றும் இது ஒரு காற்று திரை போன்றது எனவே காற்று இப்படி உள்ளே வந்து வெளியேயும் பாய்கிறது வெளியே நீங்கள் வெளியே அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் காற்று பின்புறத்திலிருந்து பாய்கிறது நீங்கள் பார்ப்பது முன் பக்கம் பின்புறத்திலிருந்து காற்று இப்படி உங்களை நோக்கி பாய்கிறது எனவே மாற்று வடிவங்கள் உள்ளன செமி ஹைப்ரிட் மற்றும் அந்த வகையான விஷயங்கள் போன்றவை உள்ளன ஆனால் சிக்கலான நிலைக்கு வர வேண்டாம் நினைவில் கொள்ளுங்கள் உங்களிடம் 2 வகையான லேமினார் ஃப்ளோ ஹூட் உள்ளது செங்குத்தான லேமினார் ஃப்ளோ ஹூட் மற்றும் கிடைமட்ட லேமினார் ஃப்ளோ ஹூட் இதைச் சொன்ன பிறகு உங்களுக்கு இந்த லேமினார் ஃப்ளோ ஹூட்கள் தேவைப்படும் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் மற்றும் 2 3 அளவுருக்கள் பற்றி கவனமாக இருங்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவு அளவு அல்லது பரிமாணம் ஒரு சிறிய கருத்தாக இருக்கலாம் ஆனால் இது உங்கள் கதவு உயரத்துடன் நேரடியாக தொடர்புடையது அது எவ்வளவு சிறிய விஷயமாக இருந்தாலும் அறைக்குள் இந்த லேமினார் ஃப்ளோ ஹூட்டை நீங்கள் பெற வேண்டும் எனவே உற்பத்தியாளர் அதைச் செய்ய முடியும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் வெறுமனே உற்பத்தியாளர்கள் அதை கவனித்துக்கொள்வார்கள் என்று நம்ப வேண்டாம் நிச்சயமாக உற்பத்தியாளர் அதை கவனித்துக்கொள்கிறார் ஆனால் பழுதுபார்க்கும் சிக்கல்கள் உள்ளன அப்போது அது வெளியே எடுக்கப்பட வேண்டியிருக்கும் மற்றும் எதுவாக இருந்தாலும் சரி அதனால் அதன் மூலம் பல பிரச்சனைகள் வரும் மூன்றாவது பயனர்களின் எண்ணிக்கை மற்றும் அதனை அடிக்கடி எத்தனைமுறை பயன்படுத்துகிறோம் என்பதாகும் ஒரு லேமினர் ஃப்ளோ ஹூட்டில் எவ்வளவு வேலை நேரம் இருக்கும் மேலும் லேமினார் ஃப்ளோ ஹூட் 2 அல்லது 3 விஷயங்களைக் கொண்டதாக இருக்கும் முன்பக்கத்தில் ஒரு வகையான சாளரம் போன்ற அமைப்பு உள்ளது நீங்கள் சாளரத்தை இப்படி உயர்த்தலாம் அல்லது சாளரத்தை இப்படி உயர்த்தலாம் இதுபோன்ற பல தேர்வுகள் அதில் உள்ளன நீங்கள் சாளரத்தை உயர்த்தலாம் அது ஒரு கண்ணாடி எனவே இது UV பொருத்தப்பட்டிருக்கும் அதில் டியூப் லைட் இருக்கும் இவை முக்கிய சாதனங்கள் மற்றும் அதில் ப்ளோவெர் அல்லது ஃபேனுக்கு சுவிட்சுகள் உள்ளன எனவே மிகவும் எளிமையான மாதிரிகளை வாங்க முயற்சிக்கவும் நீங்கள் அவற்றை உள்நாட்டில் செய்ய முடிந்தால் அது மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் நீங்கள் இந்த பகுதியைத் திறந்தால் உள்ளே நீங்கள் வடிகட்டி வலையைக் காண்பீர்கள் அசுத்தங்கள் அல்லது மாசுகள் அல்லது தூசி மற்றும் எதுவாக இருந்தாலும் அதை நுழையவிடாமல் தடுப்பதற்காக மெல்லியதாக இருக்கும் வடிகட்டி வலை உங்கள் லேமினார் ஃப்ளோ ஹூட்டில் இருக்கும் எனவே பொதுவாக நீங்கள் லேமினார் ஃப்ளோ ஹூட்டில் வேலை செய்யத் தொடங்குவதற்கு முன்பாக முன் புற ஊதாக்கதிர் விளக்கினை இயக்குங்கள் அரை மணி நேரம் அல்லது அதற்கு மேல் இயக்குவது நல்லது அதையும் விட மிகவும் முன்னதாக பொதுவாக நாம் செய்வது என்னவென்றால் வேலைக்கு முன்னும் பின்னும் மேற்பரப்பை ஆல்கஹால் கொண்டு துடைக்க வேண்டும் எனவே இதன் பொருள் நீங்கள் வேலையைத் தொடங்குவதற்கு முன் 70 சதவிகிதம் முதல் 100 சதவிகிதம் ஆல்கஹால் கொண்டு சரியாகவும் முழுமையாகவும் துடைக்க வேண்டும் அதற்கு பிறகு நான் எவ்வாறு செய்வேன் என்கிற என் அனுபவத்தைப் பகிர்ந்து கொள்கிறேன் ஆனால் நான் அதை உங்களிடம் விட்டுவிடுகிறேன் நான் UV ஐ இயக்கி 10 முதல் 15 நிமிடங்கள் வரை விட்டுவிடுவேன் அதைத் தொடர்ந்து நான் உள்ளே வருகிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் நீங்கள் புற ஊதா ஒளியைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் கண்ணாடிகளை அணியுங்கள் இல்லையெனில் அது உங்கள் கண்களை சேதப்படுத்தும் எனவே தயவுசெய்து உங்கள் கண்களை சேதப்படுத்தாதீர்கள் ஃப்ளோ ஹூட்டின் UV ஐ அணைக்கவும் ஃபேன் அல்லது ப்ளோவெரை இயக்கவும் ஒளியை இயக்கவும் மற்றும் பொதுவாக இங்கே உங்களுக்கு நாற்காலி அல்லது நீங்கள் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய உட்காரும் ஏற்பாடு வழங்கப்படுகிறது லேமினார் ஃப்ளோ ஹூட்டுக்குள் வெவ்வேறு வகையான பொருட்களை வைத்திருப்பார்கள் ஆனால் இப்போது நீங்கள் செய்யும் வேலையைப் பொறுத்து என்ன பொருட்கள் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் லேமினார் ஃப்ளோ ஹூட்டுக்குள் குறைந்தபட்ச பொருட்களை வைப்பது நல்லது ஆனால் மீண்டும் நீங்கள் எதை வைக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் மற்றும் உங்கள் குழுவினர் தீர்மானிக்க வேண்டும் உதாரணமாக இந்த லேமினார் ஃப்ளோ ஹூட் இதை நாம் வெட்டிச்சோதிப்பதற்காக வைத்திருந்தோம் இந்த லேமினார் ஃப்ளோ ஹூட் வெட்டிச்சோதிப்பதற்காக இருந்தால் எனவே நாம் மீண்டும் வசதியைப் பற்றி பேசுகிறோம் எனவே இந்த மூலையில் எங்காவது ஓரிடத்தில் வெட்டிச்சோதிப்பதற்காக ஒரு லேமினார் ஃப்ளோ ஹூட் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம் இப்போது நீங்கள் அதை வெட்டிச்சோதிப்பதற்குப் பயன்படுத்த விரும்பினால் சில முன்நிபந்தனைகள் உள்ளன நீங்கள் என்ன கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே நான் என்ன செய்கிறேன் எனில் நான் இன்றைய வகுப்பை இங்கே நிறைவு செய்கிறேன் மற்றும் அடுத்த வகுப்பில் இந்த வடிவமைப்பில் நாம் இவ்வளவு தூரம் கடந்து வந்துள்ளோம் நாம் இங்கிருந்து மீண்டும் தொடங்குவோம் வெட்டிச்சோதிப்பதற்குப் பயன்படுத்தப்படும் இந்த டிசெக்ஷன் லேமினார் ஃப்ளோ ஹூட் அல்லது லேமினார் ஃப்ளோ ஹூட்டில் உங்களுக்குத் தேவையான அம்சங்கள் என்ன அந்த வசதியிலும் அதைச் சுற்றியும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று பார்ப்போம்